அனைவருக்கும் வணக்கம் முந்தைய காணொளியில் பல்லுறுப்புக்கோவை பற்றி படித்தோம் இந்த காணொளியில் பல்லுறுப்புக்கோவை வளையங்களின் ஆய்வைத் தொடரலாம் கடந்த காணொளியில் R மீது என்ன பல்லுறுப்புக்கோவை உள்ளது என பேசினார் அதை விரைவாக நினைவுபடுத்துவோம் பின்னர் இன்று நாம் அதை ஒரு பல்லுறுப்புக்கோவை வளையமாகமாற்றுவதை பற்றி விவாதிப்போம் R ஒரு வளையம் மட்டுமே R மீதான அனைத்து பல்லுறுப்புக்கோவைகளின் தொகுப்பு Rx ஆகும் இது a n x n a 1 x a 0 என்ற வடிவத்தில் இருக்கும் இங்கு n என்பது ஒரு இயல் எண் மற்றும் a i அனைத்தும் R என்ற வளையத்தின் ஒரு உறுப்புக்கள் நாம் அந்த எண் என்ன என்பதை தேர்வு செய்யலாம் நாம் அனைத்து பல்லுறுப்புக்கோவைகளையும்எடுக்க வேண்டும்இதன் அர்த்தம் நாம் n என்பது ஒரு சிறிய இயல் எண்ணிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு இயல் எண்ணிற்கும் பல்லுறுப்புக்கோவையின் பகுதிகளை எழுத வேண்டும் மற்றும் பல்லுறுப்புக்கோவையின் அனைத்து பகுதிகளையும் கூட்ட வேண்டும் இங்கு அனைத்து குணகங்களும் R இன் வளையத்தின் உள்ள உறுப்புகளும் ஆகும் இப்போது அடுத்த விஷயம் R x க்கு ஒரு வளைய அமைப்பை கொடுக்க விரும்புகிறோம் இது நமது அடுத்த இலக்கு ஆகும் வளைய அமைப்பு என்றால் என்ன சில காலத்திற்கு முன்பு நாம் பார்த்த வளையத்தின் வரையறையை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு தொகுப்பிற்கு இரண்டு செயல்பாடுகளைக் கொண்டு ஒரு சில குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் அது ஒரு வளையம் உள்ளது பெருக்கல்சில பண்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு பெருக்கல் எதிர்மறை உறுப்பு தேவையில்லை மற்றும் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகிய இரண்டும் பங்கீட்டுப் பண்பு பெற்று இருக்க வேண்டும் பல்லுறுப்புக்கோவைகளை கூட்டவும் பெருக்கவும் ஒரு இயல்பன வழி உள்ளது அது என்ன என்பதை இங்கு நினைவுபடுத்துவோம் Rx ஒரு வளையம் என காட்டுவதற்கு Rx ல் கூட்டல் மற்றும் பெருக்களை வரையறுக்க வேண்டும் Rxல் கூட்டல் என்பது நீங்கள் எளிதாக யூகிக்க முடியும் இரண்டு பல்லுறுப்புக்கோவைகளை எடுத்துக் கொள்ளுங்கள்அடிப்படையில் நான் இந்த 2 பல்லுறுப்புக்கோவைகளையும் கூட்டவேண்டும் முதலில் பின்வருமாறு எழுத வேண்டும் நாம் f மற்றும் g ஆகியவை பல்லுறுப்புக்கோவை வளையத்தின் உறுப்புக்காக எடுத்துக்கொள்வோம் வேறுவிதமாக சொன்னால் இவைகளும் பல்லுறுப்புக்கோவைகள் f மற்றும் g ஐ கூட்ட நாம் f என் முதல் உறுப்பை g முதல் உறுப்புடன் கூட்ட வேண்டும் இதேபோல் இரண்டாம் உறுப்புகளை கூட்ட வேண்டும் நாம் வெறுமனே ஒரே மாதிரியான அடுக்குகளை உடைய மாறிகளின் குணகங்களை மட்டும் கூறுகிறோம் a nxn an 1xn 1 a1xa0 போன்ற ஒரு பல்லுறுப்புக்கோவையை எடுத்துக்கொள்வோம் இங்கு பல்லுறுப்புக்கோவை என்பதன் அர்த்தம் நிறைய கோவைகளை உடையது என்பதாகும் ஒரு உறுப்பு மட்டும் கொண்ட பல்லுறுப்புக்கோவை ஓர் உறுப்பு கோவை என்று அழைக்கப்படுகிறது ஒரு உறுப்பு மட்டும் கொண்ட பல்லுறுப்புக்கோவை படி என்ன ஒரு ஒரு உறுப்பு மட்டும் கொண்ட பல்லுறுப்புக்கோவையின் படி nசில சமயங்களில் படி n 1 மற்றும் சில சமயங்களில்1 என பலவாறு இருக்கமுடியும் மேலும் சில நேரங்களில் கடைசி உறுப்பு மாறிலியாக இருக்கும் இதன் படி 0 நினைவில் கொள்ளுங்கள் படி என்பது x இன் அடுக்குக்கு குறிக்கிறது ஒவ்வொரு ஒத்த படி உடைய கோவைகளின் குணகங்களை சேர்க்கிறோம் வேறுவிதமாகக் கூறினால் இதைப் புரிந்துகொள்வது உண்மையில் மிகவும் எளிதானது இதை விவரிக்க ஒரு உதாரணம் தருகிறேன் f என்பது 10 x 5 5 x 2 2 x 8 என்று எடுத்துக்கொள்வோம் இதை நீங்கள் முழு எண் குணகங்களுடன் கூடிய ஒரு பல்லுறுப்புக்கோவை என்று எடுத்துக்கொள்வோம் மற்றும் g என்பது 7 x 6 8 x 5 5 x 2 8 என்று எடுத்துக்கொள்வோம் fg என்னவாக இருக்கும் fg அதேபோல முழு எண்களை குணகங்களாக கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவையாக இருக்கும் ஒத்த வடிவுடைய கோவைகளை கூட்ட வேண்டும் என்பதைநினைவில் கொள்க நீங்கள் x இல் உள்ள மிகப் பெரிய படி உடைய கோவைகளை ஒப்பிடுகிறீர்கள் f ல் மற்றும் g ல் உங்களிடம் உள்ள மிகப்பெரிய படி 6 ஆகும் ஆகவே படி 6 உடைய கோவைகளை ஒப்பிடுகையில் ஒரு கோவை மட்டுமே உள்ளது அது 7 x 6 ஆகும் இப்போது அடுத்து ஒரு படி குறைவான கோவை x5 இரண்டிற்கும் பொதுவாக உள்ளது இது 10 x 5 8x5 ஆக இருக்கும் இது 2x5 இப்படி தான் குணகங்களைச் கூட்டுகிறோம் அடுத்தது 10 என்பது 2 அது 2x 5 ஆகும் x இருமடி வரை வேறு உறுப்புகள் இல்லை x 4 x 3 உள்ள உறுப்புகள் இல்லை ஆனால் இரண்டிலும் x 2 உள்ளது மற்றும் குணகங்கள் 5 மற்றும் 5 ஆகும் இது வெறும் 0x2 ஆகும் நான் இப்போது இதை எழுதுகிறேன் ஆனால்பொதுவாகவும் இதை எழுதவேண்டிய அவசியமில்லை நாம் x ஐ ஒப்பிட வேண்டும் x உறுப்பு f ல் உள்ளது g ல் இல்லை இது 2 x மற்றும் 0x என எடுத்துக்கொள்ள வேண்டும் fg உண்மையில் 7 x 6 2 x 5 2 x ஆகும் இதுவே fg ஆகும் இரண்டு பல்லுறுப்புக்கோவைகளை எவ்வாறு கூட்டுவது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள்நீங்கள் ஒத்த வடிவுடைய கோவைகளை கூட்டுகிறீர்கள் f என்பது anxn an 1xn 1 a1x a0 மற்றும் g என்பது bnxn bn 1xn 1 b1x b0 என வரையறையை எழுதலாம் இங்கே நான் a n அல்லது b n ஐ 0 ஆக இருக்க அனுமதிக்கிறேன் இங்கே நான் இப்படி அனுமதித்து எழுதினால் நிச்சயமாக f ன் முதல் உறுப்பாக 0x6 இருக்கும் a n மற்றும் b n என்பது 0 ஆகவும் இருக்கலாம் fg அவற்றில் ஓன்று 0 ஆக இருக்கலாம் ஆனால் இரண்டுமே நிச்சயமாக 0 ஆக இருக்காது இதன் கூட்டல் பின்வருமாறு என இருக்கும் பல்லுறுப்புக்கோவைகளை கூட்ட இது மிகவும் இயல்யான வழியாகும் மேலும் Rx இன்கீழ் கூட்டலை பொறுத்துஒருபரிமாற்று குலம்என்று நான் இங்கு உறுதியாகக் கூறுவேன் குணகங்கள் ஒரு வளையத்திற்குள் இருப்பதை சரிபார்க்க இது மிகவும் எளிதானது குணகங்கள் ஒரு வளையத்தில் உள்ளன இது கூட்டலை பொறுத்து ஒரு பரிமாற்று குலம் ஆகும் குணகங்கள் குலத்தின் பண்புகளை திருப்தி செய்யும் மற்றும் இரண்டு பல்லுறுப்புக்கோவையை கூட்டும்போது x பற்றி கவலைப்பட தேவை இல்லை x என்பது ஒரு இடத்தை மட்டும் குறிக்கிறது என்ன படி என்பதை x நமக்குச் சொல்கிறது அவ்வளவு தான் முக்கியமாக நாம் R இன் உறுப்புகளை சேர்க்கிறோம் R இன் உறுப்புகளை பல்வேறு வழிகளில் கூட்டுகிறார்கள்ஏனெனில் R இல் கூட்டலானது குல கோட்பாடுகளைதிருப்திப்படுத்துகிறது Rxலும் குல கோட்பாடுகளைதிருப்திப்படுத்துகிறது இங்குபூஜ்ஜிய உறுப்புஎன்றால் என்ன பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவை உள்ளதா ஆம் உள்ளது பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையில் அனைத்து குணகங்களும் 0 என இருக்கும் அது பூஜ்ஜிய உறுப்பு f என்பது a nxn an 1xn 1 a1x a0 ஆகும் சேர்ப்புப் பண்பு நிச்சயமாக உள்ளது வேறுவிதமாக சொன்னால் ஒரு குலம் உள்ளது தற்போதுRx க்கு ஒரு வளைய அமைப்பைக் கொடுக்க முயற்சிக்கிறோம் நாங்கள் கூட்டலை பொறுத்து வரையறுத்துள்ளோம் அதன் கீழ் அது ஒரு பரிமாற்று குலம்என்பதைக் காண்கிறோம் இது ஒரு பரிமாற்று குலம் ஏனெனில் fg என்பதும் gf என்பதும் ஒன்றாகும் அதாவது R இன் உறுப்பு கூட்டலை பொறுத்து பரிமாற்று பண்பு உடையது மற்றும் Rx இல் உள்ள உறுப்புகளை கூட்டும்போது அதே மாதிரியாகவே இருக்கும் வேறுவிதமாகக் கூறினால் பல்லுறுப்புக்கோவைகளைச் கூட்டும்போது R இன் உறுப்புகளை கூட்ட வேண்டும் இங்கு R என்பது ஒருபரிமாற்று குலம்ஆகவே Rx பரிமாற்று குலம் ஆகும் அடுத்து பல்லுறுப்புக்கோவையின் பெருக்கல் என்றால் என்ன அடுத்ததாக R x இல் பெருக்கல் என்ன என்பதை புரிந்து கொள்ள விரும்புகிறோம் இதுவும் கூட்டலை போலத்தான் இருக்கிறது சற்று நுட்பமாக இருக்கிக்கிறது ஆனால் நீங்கள்இந்தப் பல்லுறுப்புக்கோவை கூட்டலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது கடினம் அல்ல இரண்டு ஒற்றை உறுப்பு மட்டும் கொண்ட பல்லுறுப்புக்கோவைகளை எவ்வாறு பெருக்க வேண்டும் என்பதை முதலில் கற்றுக்கொள்கிறோம் அது இயல்யானது உங்களிடம் xi மற்றும் xj இருந்தால் அவற்றை எவ்வாறு பெருக்க வேண்டும் அதை xij என்று எடுத்துக் கொள்ளுங்கள்மறுபுறம் உங்களிடம் a xi மற்றும் b xj இருந்தால் a மற்றும் b ஆகியவைவளையத்தின் உறுப்புகள்என்பதை நினைவில் கொள்க

ஆகையால் என்பது x i j ஆகும் இப்போது இரண்டு ஓர் உறுப்பு கோவைகளை எவ்வாறு பெருக்க வேண்டும் என்பது நமக்குத் தெரியும் எந்தவொரு பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கல் வரையறுக்க இதை பொதுமைப்படுத்த வேண்டும் அதாவது நிறைய உறுப்புகளுக்கு இது என்னவாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான்முதலில்ஒரு எடுத்துக்காட்டை எழுதுவேன் எவ்வாறு பெருக்க வேண்டும் என்று உங்களுக்குத் சொல்கிறேன் பின்னர் பெருக்கத்திற்கான முறையான வழிமுறையை எழுதுவேன் மீண்டும் மிக எளிமையான எடுத்துக்காட்டு உங்களிடம் f 2 x 2 - 3 x 5 உள்ளது நான் 3 x 3 - 3 என்ற தன்னிச்சையான பல்லுறுப்புக்கோவைகளை எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் இரண்டு எண்களைச் பெருக்கும்போதுஇரண்டு எண்களை கூட்டும் போது நாம் செய்த வழிமுறையையும் சேர்த்து பின்பற்ற வேண்டும் நீங்கள் f மற்றும் g ஐ எவ்வாறு பெருக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டியது என்பது 6 x 3 ஆகும் 15x 3 கிடைக்கிறது மற்றும் 5 மடங்கு 3 என்பது 15 ஆகும் இப்போது ஒத்த அடுக்குகளை உடைய பகுதிகளை இணைக்கவேண்டும் எடுத்துக்காட்டாக இங்கே ஒத்த அடுக்குகளைக் கொண்ட உறுப்புகள் இல்லை ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான அடுப்குகளை கொண்டுள்ளன இந்த பல்லுறுப்புக்கோவை படியின் இறங்கு வரிசையில் இதை எழுதுவது வழக்கம் நீங்கள் 6 x 5 9x 4ஐப் பதிலாக பெறுவீர்கள் ஆனால் பொதுவாக இந்தவகையான பெருக்கும்போது x இருமடி குணகங்களைச் கூட்டுவீர்கள் இந்த கணக்கில் நம்மிடம் இருப்பது 9x415x3 6x29x 15இது பல்லுறுப்புக்கோவைகளை எவ்வாறு பெருக்குவது என்பது குறித்த சில யோசனைகளை உங்களுக்கு அளித்திருக்கும் என நம்புகிறேன் நீங்கள் மீண்டும் முதல் சார்பின் ஓர் உறுப்பு கோவையை பெருக்க வேண்டிய சார்பின் அனைத்து உறுப்புகளுடன் ஒவ்வொன்றாக பெருக்க வேண்டும் முதல் பல்லுறுப்புக்கோவையில் உங்களிடம் பல ஒரு உறுப்பு கொண்ட பல்லுறுப்புக்கோவைகள் உள்ளன இரண்டாவது பல்லுறுப்புறுப்பில் பல ஒரு உறுப்பு மட்டும் கொண்ட பல்லுறுப்புக்கோவைகள் உள்ளனநான் ஒவ்வொரு கோவையாக எடுத்தது பெருக்க வேண்டும் ஆகவே பெருக்கலுக்கான பொதுவான சூத்திரம் என்னவாக இருக்கும் இது பொதுவான சூத்திரம் நமக்குத் தேவை அதற்காக f ஐ a nxn a1 xa0 என எழுதுவோம்g என்பது b mxm b1 xb0 என இருக்குமாறு எடுத்துக்கொள்வோம் ஆகவே நாம் f g என்பதைப் பற்றி பேசுகிறோம் நான் f மடங்கு g ஐ விவரிக்க விரும்புகிறேன் இது என்ன f மடங்கு g நான் முதலில் பொதுவானதை எழுதுவேன் மிகப் பெரிய படி mn ஆகும் ஆகவே இந்த இரண்டு பல்லுறுப்புக்கோவை களை எடுக்கும் போது நமக்கு மற்றுமொரு பல்லுறுப்புக்கோவை கிடைக்கும் இதை பொதுவாக P mn x mn P mn 1 x mn 1 P1 xP0 என்ற வடிவத்தில் எடுத்துக் கொள்கிறேன் இங்கு Pi என்பது fg ன் குணகங்களை குறிப்பிட்ட பயன்படுத்தி இருக்கிறேன் இப்போது f g ல் P i குணகங்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் ஏனென்றால் fg என்றால் என்ன என்பதைக் கூறுவதற்கும் குணகங்கள் என்னவாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் இந்த fg என்ற பல்லுறுப்புக்கோவை அதன் குணகங்களின் அடிப்படையில் விவரிக்கப்படும் P k என்றால் என்ன இங்கு k என்பது 0 மற்றும் mn க்கு இடையில் இருக்குமாறு எழுதுகிறேன் மற்றும் ஓர் உறுப்பு கோவையின் பெருக்கத்தின் வரையறையைப் பயன்படுத்தி நீங்கள் விரைவாக இந்த சூத்திரத்தை பெறமுடியும் இதில் ஒவ்வொரு படியாக கூடிக்கொண்டே முன்னோக்கி செல்லும் x படி k காலத்தைப் பெறுவதற்கு நம்மிடம் பல வழிகள் உள்ளன எவ்வாறு x படி k பெறுவது f ஒன்றில் ஓர் உறுப்பு கோவையை எடுத்து g ல் மாறியின் படி k வருமாறு உள்ள ஒரு கோவையை எடுத்து பெருக்கலாம் அதேபோல படி k வரும் வாய்ப்பு உள்ள எல்லா கோவைகளை பெருக்கி அதில் வரும் பதிலை கூட்டும்போது நமக்கு இது கிடைக்கும் இதுபோன்ற பல தேர்வுகள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக x அடுக்கு 5 ஐப் பெற நீங்கள் x படி 1 உள்ள பகுதியை g ல் x அடுக்கு 4 பகுதியுடன் பெருக்கவேண்டும் x அடுக்கு 3 ஐப் பெற நீங்கள் x படி 2 உள்ள பகுதியை g ல் x அடுக்கு 1 பகுதியுடன் பெருக்க வேண்டும் மற்றும் பலவாறு பெருக்கலாம் நாம் ai மடங்கு bj ஐ சேர்க்க வேண்டும்ஒவ்வொரு i j க்கும் தொடர்புடைய சொற்களின் குணகங்களைநாம் பெருக்க வேண்டும்அவை k ஐ சரியாக சேர்க்கின்றன இது f g இன் குணகத்திற்கான வெளிப்பாடு ஆகும் குறிப்பாக P0 என்பது a0 b0 ஆக இருக்கும் என்று நமக்கு தெரியும் இது ஆச்சரியமல்ல ஏனெனில்fg இன் மாறிலிகளை பெறுவதற்கு உங்களுக்கு உள்ள ஒரே ஒரு வாய்ப்பு f மற்றும் g ன் மாறிலியைப் பெருக்க வேண்டும் இதேபோல் P1 என்றால் என்ன நேரியல் உறுப்பைப் பெற fg ன் படி 1 உடைய f இன் நேரியல் காலத்தை g இன் மாறிலி உறுப்புடன் பெருக்கலாம் a1 b0 கிடைக்கும் இதேபோல்f இன் மாறிலி உறுப்புடன் g நேரியல் காலத்துடன் பெருக்க கிடைக்கும் இதுபோல மற்ற குணகங்களையும் பெறமுடியும் இறுதியாக P mn என்றால் என்ன இது வெறுமனே am மற்றும் bn அல்லது an மற்றும் bm குணகங்களை கொண்டதாகும் அனைத்து குணகங்களையும் எவ்வாறு பெறுவது என்று இது எனக்குச் சொல்கிறது மேலும் சான்றுகள் இல்லாமல் இவற்றை எளிதில் சரிபார்க்க முடியும் அவை எளிதில் சரிபார்க்கப்படலாம் இவை கடினமானவை அல்ல ஒரு பெருக்க சமணி உறுப்பு இருப்பதாக நான் வெறுமனே எழுதுவேன் எளிமையாக 1 என எழுதுவேன் எந்தவொரு வளையத்திலும் பெருக்கல் சமணி உறுப்பை 1 என குறிக்கிறேன் 1 இங்கு பெருக்கசமணி உறுப்பாக தொடரும் நீங்கள் எந்தவொரு பல்லுறுப்புக்கோவையும் மாறிலி பல்லுறுப்புக்கோவை 1 ஆல் பெருக்கினால் உங்களுக்கு அதே பல்லுறுப்புக்கோவை முழுமையாக கிடைக்கும் மேலும் பெருக்கல் பரிமாற்று பண்பு உடையது இதை எளிதாக சொல்ல முடியாது சற்று சிந்தித்து இதை சரிபார்க்க முடியும் ஆனால் இறுதியாக அடிப்படை வளையம் R இல் பெருக்கல் பரிமாற்ற பண்புடையது என்பதால் பல்லுறுப்புக்கோவையின் பரிமாற்ற கூடியதாக இருக்கும்இது நிச்சயமாக சேர்ப்புப் பண்பு உள்ளது பெருக்கல் சேர்ப்புப் பண்பு உடையது மற்றும் இறுதியாக கூட்டல் மற்றும் பெருக்களை பொருத்து பங்கீட்டுப்பண்பு உடையது இது மீண்டும் R என்ற அடிப்படை வளையத்தில் கூட்டல் மற்றும் பெருக்கல் பங்கீட்டுப்பண்பு உடையதால் அவை R x தொகுப்பிலும் பங்கீட்டுப்பண்பு உடையது என்பதும் தெளிவாகிறது ஆகவே R x மீது வரையறுக்கப்பட்ட கூட்டல் மற்றும் பெருக்கலுடன் ஒரு வளையம் என்பதாகும் என்று நம்மால் ஒரு முடிவுக்கு வரமுடிகிறது நான் இதை நிரூபிக்கவில்லை இதை வெறுமனே வளையம் என்று எழுதி அதை பயன்படுத்த போகிறோம் இந்த வளையத்தை நிறைய எடுத்துக்காட்டுக்கு பயன்படுத்த முடியும் இது மேலே வரையறுக்கப்பட்ட கூட்டல் மற்றும் பெருக்கலுடன் கூடிய ஒரு வளையமாகும் நாம் பல்லுறுப்புக்கோவைகளைச் கூட்டலாம் மற்றும் பெருக்கலாம் இது தேவையான அனைத்து பண்புகளையும் கொண்ட ஒரு வளையமாக இருக்கிறது மேலும் R x இன் துணை வளையத்துடன் மாறிலி பல்லுறுப்புக்கோவைகளைக் கொண்ட R ஐ விட அதிகமாக இருக்குமாறு ஒரு அடையாள உறுப்பு x உள்ளது மாறிலி பல்லுறுப்புக்கோவைகள் என்றால் என்ன மாறிலி பல்லுறுப்புக்கோவைகள் படி 0 நீங்கள் Rx என்பதில் 0 பல்லுறுப்புக்கோவைகளைக் கொண்டுள்ளீர்கள் இது கண்டிப்பாக இருக்க வேண்டும் படி 0 பல்லுறுப்புக்கோவை என்றால் என்ன இது a0 வடிவத்தில் R உடன் உள்ளது R x இல் a0 இன் கோவையை கொண்டு எளிதாக அடையாளம் காண முடியும் இது மிகவும் வெளிப்படையான கூற்று ஏனென்றால் நீங்கள் பல்லுறுப்புக்கோவையில் மாறிலி உறுப்பில் x இல்லைஏனெனில்ஒரு மாறிலி பல்லுறுப்புக்கோவை விவரிக்கத் தேவையான எல்லா தரவும் ஒரு a0 தான் இது R x இன் துணை வளையமாகும் இதை நீங்கள் விரைவாகச் சரிபார்க்கலாம் ஏனெனில் நீங்கள் உறுப்புகளை கூட்ட இடம் உள்ளது நீங்கள் உறுப்புகளை பெருக்கவும் இடம் உள்ளது இது ஒரு துணை வளையமாகும் மற்றும் இதை R என அடையாளம் காணலாம் இது நமக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு ஆகும் ஒரு வளையம் R ஐ துணை வளையமாகக் கொண்டுள்ளது இது ஒரு முக்கியமான கருத்து இப்போது இந்தபல்லுறுப்பு வளையங்களை பற்றி இன்னும் கொஞ்சம்படிப்போம் ஒரு முக்கியமான கருத்தை இங்கே அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அது பல்லுறுப்புக்கோவையின் வகுத்தல் Rx இல் சில நேரங்களில் பல்லுறுப்புக் கோவை வகுத்தல் செய்யவேண்டியிருக்கும் எல்லா நேரங்களிலும் அப்படி இருப்பதில்லை பெரும்பாலும் கூட்டல் மற்றும் கழித்தலை சம்பந்தமாக இருக்கும் இப்பொழுது பல்லுறுப்புக்கோவையின் வகுத்தல் பற்றிப் பேசுவோம் நான் இதை விரைவாக செய்யப்போகிறேன் ஒரு முறையான வரையறையை நான் இங்கு கொடுக்கப் போவதில்லை அதற்கு பதிலாக ஒரு எடுத்துக்காட்டு மூலம் வகுத்தல் செய்யும் நடைமுறையை விளக்கப் போகிறேன் நாம் வழக்கமான பயன்படுத்தும் வகுத்தல் போல இதையும் நாம் செய்ய முடியும் f மற்றும் gஆகியவை தன்னிச்சையான வளையம்பல்லுறுப்புக்கோவை என்றால் என்ன என்பதைப் பற்றி விளக்கப் போகிறேன் ஒரு தலையொற்றை என்றால் சரியானது அல்ல அதன் முன்னணி கெழு 2 ஆகும் மறுபுறம் g x5 6 x 2 தலையொற்றை இது ஒரு பக்க வரையறை இப்போது f மற்றும் g என்ற இரண்டு பல்லுறுப்புக்கோவைகளில் f 0 பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவை இல்லையென்றால் r ன் படியை வரையறுக்கலாம் நினைவில் கொள்ளுங்கள் படி என்று கூறுவது பல்லுறுப்புக்கோவையில் தோன்றும் மிகப்பெரிய படி ஆகும் r ன் படியை விட கண்டிப்பாக குறைவாக இருக்க வேண்டும் இதைப் பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் இது முழு எண்களுக்கான வகுத்தல் மூலம் சரியாக அர்த்தம் செய்துகொள்ள முடியும் உதாரணமாக உங்களிடம் இரண்டு முழு எண்கள் இருந்தால்ஒன்றை மற்றொன்றால் வகுக்கலாம் அதாவதுமீதி எப்போதும் வகுக்கும் எண்ணை விட குறைவாக இருக்கும் எதிர்மறை எண்ணாக இருக்காது 0 அல்லது நீங்கள் வகுக்கும் எண்ணை விட இது குறைவாக இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் ஆகவே இந்த வகையான வகுத்தலை நாம் எந்த இரு பல்லுறுப்புக்கோவைக்கும் செய்ய முடியும் இதை விளக்குவதற்கு நான் ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு செய்யப்போகிறேன் அந்த எடுத்துக்காட்டு பின்வருமாறு நாம் என்ன செய்யப்போகிறோம் நாம் f ஐ எடுத்துக்கொள்வோம் f x2 2 x 1 மற்றும் g 3 x 4 7 x 3 4 x 2 1 0 x 2 என நான் இங்கு எழுதியுள்ளேன் நான் இதை ஒரு உதாரணமாக செய்கிறேன் இங்கே நான் இதைப் வகுக்க விரும்புகிறேன்இது வழக்கமான யூக்ளிடியன் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி இதை செய்யப்போகிறேன் ஆகவே நமக்கு x22x 1 3x4 7x34x210x 2 என்று இரண்டு பல்லுறுப்புக்கோவை இருக்கிறது நான் இங்கே வகுத்தலுக்கான விதிமுறைகளை எழுதப் போகிறேன் முதல் பகுதி 3x4 ஐ x2 மூலம் வகுக்க விரும்புகிறேன் நீங்கள் அதை எப்படி செய்வது வெறுமனே இது 3x2 முன்னணி கெழு 1 ஆக இருக்க வேண்டும் அது 1ஆக இல்லையென்றால் நாம் விரும்பும் 3 ஐப் பெற முடியாமல் போகலாம் இதை மீண்டும் உதாரணத்தில் விவரிக்கிறேன் x2 மடங்கு 3 x2 என்பது 3 x4ஆகும் உங்களிடம் கூட்டல் 6 x3 3 x2 உள்ளது இப்போது நீங்கள் சரியாகக் கழிக்கிறீர்கள் வேறுவிதமாகக் கூறினால் நீங்கள் அடையாளங்களை மாற்றி கூட்டுகிறீர்கள் ரத்து செய்ய முடிந்த உறுப்புகளை ரத்து செய்த பின் உங்களிடம் இருப்பது x3 ஆகும் அடுத்ததாக x3 கிடைக்கும் பின்னர் உங்களிடம்7x2 உள்ளது மேலும் நீங்கள் 10 x கீழே கொண்டு வரலாம் அடுத்து நீங்கள் நீக்க விரும்புவது 13 x3 இங்கு உங்களுக்கு கிடைப்பது 13 13 xஅதனால் அது 13 x3 26 x2 13x இப்போது நீங்கள் அதில் பெறுவதை மீண்டும் கழிக்கவும் 33 x2 நீங்கள் கழித்தல் 3 x என்பது உங்களுக்குக் கிடைப்பது மற்றும் உங்களிடம் ஒரு 2 உள்ளது நீங்கள் 2 ஐஎழுதுகிறீர்கள் இப்போது நீங்கள் 33 x2 ரத்து செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் பெறுவது 33 வெறும் 33 இப்பொழுது 33 ஆக இருக்கும் பல்லுறுப்புக்கோவை g 69 x 31 சரி இப்பொழுது மீதியின் பண்புகளை ஞாபகப்படுத்துவோம் மீதியானது பொதுவாக 0 ஆக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் இந்த கணக்கில் பூஜ்ஜியம் அற்றதாக உள்ளது மற்றும்அதன் படி f ன் படியை விட கண்டிப்பாக குறைவாக உள்ளது மீதியின் படி என்ன இது 1 ஆகும் இது f இன் படி 2 ஆகவே இதைவிட விட குறைவாக உள்ளது இது ஆச்சரியமல்ல ஏனென்றால் மீதி சிறிய அளவு இருக்கும் வரை நாம் எப்போதும் வகுத்தல் நடைமுறையைத் தொடரும் சிறிய படி கிடைக்கும்போது மட்டுமே நாம் இந்த முறைகளை நிறுத்துவோம் ஏனெனில் f ஐ விட பெரிய படி அல்லது குறைந்த பட்சம் சமமாக இருந்தால் நாம் வகுத்தலை தொடரலாம் உங்களுக்கு f இன் படி 2 ஐ விட குறைவாக இருக்குமாறு அல்லது 0 கிடைக்கும் வரை தொடருவோம் இது மிகவும் எளிதானது என்று நான் நம்புகிறேன் நாம் எப்போதும் ஒரு பல்லுறுப்புக்கோவையை மற்றொரு தலையொற்றை பல்லுறுப்புக்கோவையால் வகுக்கலாம் நான் இந்த காணொளியை இங்கே நிறுத்துவேன் அடுத்த காணொளியில் ஒரு பல்லுறுப்புக்கோவை வளையத்திற்குள் வகுத்தலை பற்றி இன்னும் கொஞ்சம் விவாதிப்போம் மேலும் பல்லுறுப்புறுப்பு வளையத்தின் இன்னும் சில பண்புகளை நாங்கள் படிப்போம் நன்றி